வணக்கம் கடந்த விரிவுரைவில் சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோ பற்றி விவாதித்தோம் முதலில் நாங்கள் சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோ வின் இன்டர்பெஷ் பற்றி விவாதித்தோம் நாங்கள் வெவ்வேறு மாடலிங் வடிவம் மூலம் தொடங்கினோம் சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோ மாடலிங் விருப்பத்தைப் பயன்படுத்தி பல்வேறு வடிவங்களை முயற்சித்தோம் அதற்கு பிறகு சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவைப் பயன்படுத்தி வெவ்வேறு தீர்வுகளைக் கண்டோம் அதன் பிறகு மைக்ரோஸ்ட்ரிப் பில்டர்யை உருவாக்க முயற்சித்தோம் அதனால் பேண்ட் ரிஜெக்ட் மைக்ரோஸ்ட்ரிப் பில்டர்டன் தொடங்கினோம் மைக்ரோஸ்ட்ரிப் பேண்ட் ரிஜெக்ட் பில்டர்னை மாதிரியாக மாற்ற முயற்சித்தோம் எனவே தொடரலாம் அதனால் மைக்ரோஸ்ட்ரிப் பேண்ட் ரிஜெக்ட் பில்டர்னை உருவாக்கினோம் கருத்தைக் காட்ட இது ஒரு பேண்ட் ரிஜெக்ட் பில்டர் இங்கே நாம் இன்புட் மற்றும் அவுட்புட் மைக்ரோஸ்ட்ரிப் வரியை இன்புட்டைக் கொடுக்கவும் அவுட்புட் குறியை அளவிடவும் பயன்படுத்துகிறோம் இது ஒரு λ 4 மைக்ரோஸ்ட்ரிப் வரியால் தட்டப்படுகிறது இது திறக்கப்படுகிறது எனவே இந்த முடிவில் இது திறந்திருந்தால் குவாட்டர் வேவ் ட்ரான்ஸபோர்மர் நடத்தை காரணமாக இது ஒரு குறுகிய சர்குய்ட் போல செயல்படும் எனவே சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவில் இந்த குறிப்பிட்ட மைக்ரோஸ்ட்ரிப் பேண்ட் ரிஜெக்ட் பில்டர்னை நாங்கள் வடிவமைத்தோம் எனவே சிஎஸ்டி மைக்ரோவேவ் பைலை திறப்போம் அவுட்புட்டை அளவிடுவதற்கும் இன்புட்டைக் கொடுப்பதற்கும் இங்கே இந்த ஸ்ட்ரிப் வரியை உருவாக்கினோம் பின்னர் 0 5 மிமீ அகலம் மற்றும் 42 மிமீ நீளம் கொண்ட λ 4 மைக்ரோஸ்ட்ரிப் வரிசையில் பயன்படுத்தினோம் பின்னர் இந்த குறிப்பிட்ட பில்டர்னை உருவகப்படுத்த முயற்சித்தோம் சிமுலேஷன்க்கு பிறகு இந்த முடிவுகளைப் பெற்றோம் இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த குறிப்பிட்ட பிளாட்லிருந்து S21 காண்பிக்கப்படுகிறது பேண்ட் ரிஜெக்ட் பில்டர் 1 GHz மற்றும் 2 GHz இல் நடத்தை காட்டுகிறது இது பேண்ட் பாஸ் பில்டர்யைக் காட்டுகிறது மேலும் 3GHz மீண்டும் பேண்ட் ரிஜெக்ட் பில்டர்யைக் காட்டுகிறது எனவே 1 GHz நாங்கள் λ 4 மைக்ரோஸ்டிரிப் லைன்யை உருவாக்கினோம் எனவே இது பேண்ட் ரிஜெக்ட் பில்டர்யைக் காட்டுகிறது இப்போது நீங்கள் 3GHz பார்த்தால் அது 1 GHZல் மூன்று மடங்கு ஆகும் எனவே இந்த ஃபிரிகுவன்ஸி உடன் தொடர்புடைய நீளம் 3λ 4 ஆக இருக்கும் எனவே மீண்டும் அது பேண்ட் ரிஜெக்ட் பில்டர்யைக் காண்பிக்கும் எனினும் நீங்கள் 2 GHz ஐக் கண்டால் நீளம் λ 2 ஆக இருக்கும் எனவே ஒரு திறந்த ஒரு திறந்த போல் செயல்படும் எனவே அந்த வழக்கில் இது பேண்ட் பாஸ் பில்டர்யை போல செயல்படும் இப்போது மற்ற அம்சங்களைப் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே பாராமீட்டர் விண்டோவில் நான் சொன்னது போல் நாங்கள் வெறியபிள்களை பயன்படுத்தி பல்வேறு பாராமீட்டர்களைப் பயன்படுத்தினோம் இப்போது இந்த பாராமீட்டர் ஸ்வீப் விருப்பங்களைப் பயன்படுத்தி பல்வேறு பாராமீட்டர்களை மாற்றலாம் இப்போது பாராமீட்டர் ஸ்வீப்பிற்குச் சென்று முதல் புதிய வரிசையைத் தேர்ந்தெடுக்கவும் பின்னர் புதிய பாராமீட்டர்யைத் தேர்ந்தெடுக்கவும் இப்போது நான் ஸ்டபின் அகலத்தை மாற்ற விரும்புகிறேன் ஏனென்றால் நான் ஸ்டப் அகலத்தின் நடத்தை பார்க்க விரும்புகிறேன் எனவே நான் wஸ்டப் ஐ தேர்ந்தெடுப்பேன் இந்த வரம்பு 0 5 ஆகும் எனவே பார்க்க நான் அகலத்தை 1 மிமீ படி 0 5 முதல் 2 5 வரைமாற்றுவேன் எனவே நான் இங்கே 1 மிமீ படி அகலத்தை கொடுத்துள்ளேன் மற்றும் பின்னர் அழுத்தவும் இப்போது நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் மூன்று மாதிரிகள் உருவாக்கப்படுகின்றன ஒன்று 0 5 1 5 2 5 ஏனெனில் நான் 1 மிமீ படி அகலத்தை எடுத்தேன் உங்கள் தேவைக்கேற்ப அகலத்தை நீங்கள் எடுக்கலாம் பின்னர் நீங்கள் அனைத்து மதிப்புகளுக்கும் அனலைசிஸ் செய்யலாம் இப்போது இந்த பாராமீட்டர் ஸ்வீப்பைத் தொடங்கவும் இதற்கு சிறிது நேரம் ஆகும் எனவே இந்த வழியில் உங்கள் குறிப்பிட்ட வடிவமைப்பை மேம்படுத்த விரும்பினால் இறுதி பாராமீட்டர்க்களைப் பற்றி உங்களுக்குத் தெரியாவிட்டால் நீங்கள் பாராமீட்டர் ஸ்வீப் விருப்பத்தைப் பயன்படுத்தலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த பல்வேறு பாராமீட்டர்க்களுடன் தொடர்புடைய முடிவுகளை இது காண்பிக்கும் இப்போது இதை 0 5 முதல் 1 5 வரை மாற்றியுள்ளேன் எனவே நீங்கள் இங்கே காணலாம் இது அனைத்து வடிவமைப்பு பாராமீட்டர்க்களுக்கும் ஒத்த முடிவுகளைக் காண்பிக்கும் எனவே இப்போது உருவகப்படுத்துதல் சில வினாடிகள் காத்திருக்கவும் பின்னர் அது முடிவுகளைக் காண்பிக்கும் இப்போது இது ஏற்கனவே தூண்டப்பட்டுள்ளது இப்போது முடிவுகளைப் பாருங்கள் இப்போது நீங்கள் பார்த்தால் நாங்கள் செய்த 3 சிமுலேஷன்தலுடன் தொடர்புடைய முடிவாகும் இப்போது இங்கே நீங்கள் பல்வேறு வளைவுகள் இருப்பதைக் காண்கிறீர்கள் மற்றும் நீங்கள் வெவ்வேறு மதிப்புகளை வேறுபடுத்துகிறீர்கள் இந்த வளைவுகள் அந்த மதிப்புகளுக்கு ஒத்திருக்கும் இப்போது நீங்கள் எந்த மதிப்பைக் காண விரும்பினால் எந்த வளைவுக்கு ஒத்திருக்கிறது எனவே பாராமெட்ரிக் நிலைகளுக்குச் செல்வதைச் சரிபார்க்க பாராமெட்ரிக் ஆய்வுக்கு நீங்கள் பயன்படுத்திய உங்கள் பாராமீட்டர்க்களைத் தேர்ந்தெடுக்கவும் எனவே நாங்கள் wஸ்டப் ஐ தேர்ந்தெடுத்தோம் எனவே நான் இங்கே wஸ்டப் ஐ தேர்ந்தெடுப்பேன் இப்போது இங்கே காணலாம் இந்த முதல் வளைவு இது 0 5 மிமீக்கு சமமான wஸ்டப் உடன் ஒத்திருக்கிறது பின்னர் இது 1 5 மிமீக்கு ஒத்திருக்கிறது மேலும் இது 2 5 மிமீக்கு ஒத்திருக்கிறது எனவே இப்போது நீங்கள் இந்த வளைவுகளை ஒரே நேரத்தில் பார்க்கிறீர்கள் ஸ்டப் அகலத்தை மாற்றுவதன் மூலம் இங்கே காணலாம் உங்கள் குறிப்புக்காக நான் தேர்ந்தெடுக்கிறேன் எனவே இப்போது நான் இந்த 3 வளைவைத் தேர்ந்தெடுத்துள்ளேன் ஒன்று 0 5 உடன் ஒத்திருக்கிறது மற்றொன்று 1 5 உடன் ஒத்திருக்கிறது இந்த சிவப்பு ஒன்று 2 5 உடன் ஒத்திருக்கிறது இப்போது இந்த ஸ்டப் அகலத்தை மாற்றுவதன் மூலம் நீங்கள் காணலாம் பேண்ட் ரிஜெக்ட் பேண்ட்விட்த் மாறுகிறது எனவே அந்த வகையில் உங்கள் தேவைக்கேற்ப பில்டர்யை வடிவமைக்கலாம் எனவே இந்த அம்சம் சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவில் உள்ளது இப்போது அடுத்து நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது இந்த பேண்ட் ரிஜெக்ட் பில்டர்யை எவ்வாறு பேண்ட் பாஸ் பில்டராகப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் கருத்துப் பகுதியைக் கண்டால் இதில் நான் இங்கே ஒரு குறும்படத்தை வைத்தால் நான் ஒரு வழியாக வைத்து தரையில் சுருக்கினால் அது ஒரு குறுகியதாக செயல்படும் இப்போது இந்த குறும்படம் இந்த முடிவில் திறந்ததைப் போல செயல்படும் எனவே இது λ 4 உடன் தொடர்புடைய அனைத்து ஃபிரிகுவன்ஸி புள்ளிகளையும் கடந்து செல்லும் எனவே அது ஒரு பேண்ட் பாஸ் பில்டர்களைப் போல செயல்படும் இப்போது பேண்ட் பாஸ் பில்டர் வடிவமைக்க முயற்சிப்போம் எனவே அதைச் செய்ய மாடலிங் செல்ல இந்த விளிம்பை WCS சீரமைக்க தேர்ந்தெடுக்கவும் பின்னர் ஒரு ஆஃப்செட் கொடுங்கள் ஏனென்றால் நீங்கள் இங்கே ஒரு வழியாக வைக்க விரும்புகிறீர்கள் எனவே உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்புக்கு சில ஆஃப்செட் கொடுங்கள் எனவே உருமாற்றத்தைப் பயன்படுத்தவும் இப்போது நீங்கள் சில x பாராமீட்டரால் V இல் மாற்ற வேண்டும் 1 மிமீ இருக்கலாம் என x ஐ எடுத்துக் கொள்வோம் இப்போது நீங்கள் அவ்வாறு செய்ய முயற்சிக்கிறீர்கள் வழியாக கிரவுண்ட் பிளான் மற்றும் அப்பர் ஸ்ட்ரிப்க்கு இடையில் ஒரு சிலிண்டர் இருக்கும் எனவே அது அந்த வழியில் மின் இணைப்பை உருவாக்கும் இது ஒரு குறுகியதாக செயல்படும் எனவே இப்போது சிலிண்டரை உருவாக்க முயற்சிப்போம் எனவே சிலிண்டருக்குச் சென்று அந்த விருப்பத்தைத் தேர்ந்தெடுத்து வெளிப்புற ஆரம் கொடுக்கலாம் என பெயரிடவும் பின்னர் நீங்கள் W கோஆர்டினேட்ஸ்களை வரையறுக்கிறீர்கள் ஏனென்றால் W இந்த வழக்கில் தடிமன் குறிக்கிறது எனவே நீங்கள் W கோஆர்டினேட்ஸ் வரையறுக்கிறீர்கள் மையம் 0 0 ஐ தேர்ந்தெடுத்துள்ளோம் ஏனென்றால் உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பை நாங்கள் சீரமைக்கிறோம் இது மைய புள்ளியாக மட்டுமே உள்ளது எனவே இதன் முழுமையான மதிப்பை நாம் கொடுக்க வேண்டியதில்லை இந்த விஷயத்தில் அது 0 0 ஆக இருக்கும் எனவே எங்கள் உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பு சீரமைக்கப்பட்டுள்ளது மற்றும் அப்பர் ஸ்ட்ரிப்டன் W அதிகபட்சம் 0 0 ஆக இருக்கும் W குறைந்தபட்சம் 2 t h அடி மூலக்கூறுக்கு சமமாக இருக்கும் எனவே இப்போது நீங்கள் இங்கே ஜோயோமெட்ரிலிருந்து பார்த்தால் அது ஒரு சிலிண்டரை உருவாக்கியுள்ளது உங்களுக்குக் காண்பிக்க நான் சரி என்பதை அழுத்துவேன் சரியான இணைப்பைக் காட்ட நான் சப்ஸ்ட்ரட்டை மறைப்பேன் இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் இது கிரவுண்ட் பிளான்க்கு அப்பர் ஸ்ட்ரிப்க்கு இடையே தொடர்பை ஏற்படுத்துகிறது எனவே இந்த வழியில் நாம் ஒரு குறும்படத்தை உருவாக்கியுள்ளோம் இப்போது அதன் நடத்தையைப் பார்க்க அதை மீண்டும் உருவகப்படுத்துவோம் உருவகப்படுத்துவோம் இப்போது நீங்கள் அதன் நடத்தையை கவனிக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே பதிலைப் பார்ப்போம் எனவே இப்போது நீங்கள் பதிலைக் கண்டால் S21 ஐக் கவனிக்க முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் S21 என்பது போர்ட் 1 இலிருந்து போர்ட் 2 க்கு எவ்வளவு சக்தி செல்கிறது என்பதற்கான அளவீடு ஆகும் இது போர்ட் 1 இது போர்ட் 2 எனவே போர்ட் 1 முதல் போர்ட் 2 க்கு எவ்வளவு சக்தி செல்கிறது இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் இது S21 பச்சை வளைவு இந்த சிவப்பு வளைவு S11 ஆகும் எனவே நீங்கள் S21 பதிலைக் கண்டால் அது 1 GHz இல் பேண்ட் பாஸ் பில்டர் போல செயல்படுகிறது இருப்பினும் முன்பு இது ஒரு பேண்ட் ரிஜெக்ட் பில்டர் யைப் போல செயல்பட்டது எனவே ஸ்டபின் முடிவில் ஒரு குறும்படத்தை வைப்பதன் மூலம் அது பேண்ட் பாஸ் பில்டர் போல செயல்படுகிறது எனவே இந்த வழியில் மைக்ரோஸ்ட்ரிப் வரியைப் பயன்படுத்தி பேண்ட் பாஸ் பில்டர் அல்லது பேண்ட் ரிஜெக்ட் பில்டர் யை வடிவமைக்க முடியும் இப்போது இரு வழி பவர் டிவிடெர்னை வடிவமைக்க முயற்சிப்போம் எனவே இது இரு வழி பவர் டிவிடெர்க்கான பிசிபி ஆகும் இது எஃப்ஆர் 4 சப்ஸ்ட்ரட் தயாரிக்கப்படுகிறது அதன் தடிமன் 0 8 மிமீ ஆகும் இங்கே இது உள்ளீட்டு போர்ட் மற்றும் இவை இரண்டும் அவுட்புட் போர்ட்கள் எனவே நீங்கள் அதை போர்ட் 1 2 மற்றும் 3 என்று பெயரிடலாம் எனவே போர்ட் 1 இல் 1 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்பட்டால் போர்ட் 2 இல் பாதி சக்தியையும் போர்ட் 3 இல் பாதி சக்தியையும் பெறுவீர்கள் எனவே வெறும் வடிவமைப்பு கருத்தை உங்களுக்கு காண்பிக்க இந்த துண்டு 70 7 இம்பெடன்ஸ் ஸ்ட்ரிப் மற்றும் அதன் நீளம் λ 4 ஆகும் இந்த குறிப்பிட்ட துண்டு விஷயத்தில் இது இரு வழி பவர் டிவிடெர்யின் அடிப்படைக் கருத்தாகும் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட பவர் டிவிடெர்னை உருவாக்க முயற்சிப்போம் நீங்கள் பார்த்தால் பின்புறம் அது முழு கிரவுண்ட் பிளான் எனவே நாம் எவ்வாறு தொடங்குவோம் முதலில் அடி சப்ஸ்ட்ரட்டை உருவாக்குவோம் பின்னர் கீழே பக்கத்தில் நாங்கள் முழு காப்பரை கிரவுண்ட் பிளான் செய்வோம் மேலும் இந்த வகை வடிவமைப்பை உருவாக்க முயற்சிப்போம் எனவே இந்த வடிவமைப்பை மீண்டும் சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவைத் திறந்து புதிய பைலை உருவாக்கலாம் கடைசி வகுப்பில் நான் சொன்ன அதே விருப்பங்களை மீண்டும் செய்யவும் பொருத்தமான காம்போனென்ட்களை தேர்ந்தெடுக்கவும் பின்னர் நீங்கள் வேலை செய்ய விரும்பும் பொருத்தமான தொகுதியைத் தேர்ந்தெடுக்கவும் இந்த நேரத்தில் ஃபிரிகுவன்ஸி களத்தில் உருவகப்படுத்துதலை செய்வோம் கடைசியாக நேர டொமைன் முறையைப் பயன்படுத்தி நான் உருவகப்படுத்துதலைச் செய்தேன் இந்த நேரத்தில் ஃபிரிகுவன்ஸி களத்தில் முறையைப் பயன்படுத்துவோம் எனவே நான் ஃபிரிகுவன்ஸி களத்தைத் தேர்ந்தெடுத்துள்ளேன் இங்கே அனைத்து டைமென்ஷன்ஸ் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் மாற்ற விரும்பினால் நீங்கள் மாற்றலாம் என்பதால் இந்த பவர் டிவிடெர் 900 மெகா ஹெர்ட்ஸில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே ஃபிரிகுவன்ஸி வரம்பை 0 4 முதல் 1 4 ஜிகாஹெர்ட்ஸ் வரை தேர்ந்தெடுப்போம் இதனால் மைய ஃபிரிகுவன்ஸி 0 9 ஆக இருக்கும் மேலும் இது இந்த குறிப்பிட்ட வரம்பில் வரும் அடுத்து நீங்கள் விரும்பினால் டெம்ப்ளேட் பெயரைக் கொடுக்கலாம் எனவே இந்த பகுதி நான் மாட்டேன் மீண்டும் மீண்டும் நாங்கள் வடிவமைப்பு பகுதிக்கு செல்வோம் எனவே இதை உருவாக்க நான் முதலில் சொன்னது போல் முதலில் அடி சப்ஸ்ட்ரட்டை உருவாக்க முயற்சிப்போம் எனவே சப்ஸ்ட்ரட் தயாரிக்க செங்கலுக்குச் செல்லுங்கள் சப்ஸ்ட்ரட் செய்யுங்கள் அனைத்து பாராமீட்டர்க்களையும் மாறிகள் அடிப்படையில் வரையறுக்க முயற்சிக்கவும் எனவே இங்கே நான் அடி சப்ஸ்ட்ரட் நீளத்திற்கு lsub 2 ஐ தருகிறேன் நான் அளவுருவைப் பயன்படுத்துகிறேன் lsub அடி சப்ஸ்ட்ரட் அகலத்திற்கு நான் wsub பாராமீட்டர்வைப் பயன்படுத்துகிறேன் நான் தடிமன் 0 8 மிமீ சொன்னேன் மேலும் சப்ஸ்ட்ரட்டை தேர்ந்தெடுக்க நான் மீண்டும் இந்த பொருளைப் பயன்படுத்தினேன் பின்னர் இங்கிருந்து FR 4 சப்ஸ்ட்ரட்டை தேர்ந்தெடுத்து எப் ஆர் 4 இழப்பைத் தேர்ந்தெடுத்து அதை ஏற்றவும் இப்போது நீங்கள் அனைத்து பாராமீட்டர்களையும் கொடுக்கிறீர்கள் சப்ஸ்ட்ரட் நீளத்தை 42 மி மீ ஆக எடுத்துக்கொள்வோம் அகலம் 42 மி மீ என்றும் எச் சப்ஸ்ட்ரட் 0 8 மி எனவே நாங்கள் ஒரு சப்ஸ்ட்ரட்டை உருவாக்கியுள்ளோம் எனவே இது ஒரு சப்ஸ்ட்ரட் இதை நாங்கள் இப்போது உருவாக்கியுள்ளோம் இப்போது நீங்கள் அனைத்து பாராமீட்டர்க்களையும் காணலாம் மற்றும் தொடர்புடைய விவரங்கள் ஏற்கனவே இங்கே புதுப்பிக்கப்பட்டுள்ளன இப்போது நீங்கள் கிரவுண்ட் விரும்பினால் நீங்கள் ஒரு முகத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு முகத்தைத் தேர்ந்தெடுத்து பின்னர் கிரவுண்ட் உருவாக்க எக்ஸ்ட்ரூட் விருப்பத்தைப் பயன்படுத்தவும் கிரவுண்ட் தடிமன் கொடுக்கவும் t என பெயரிடவும் இயல்பாகவே பெரும்பாலான பாபிரிகேஷன் ஆய்வகத்தில் காப்பர் ஸ்ட்ரிப்களின் தடிமன் 35 மைக்ரான் ஆகும் எனவே நாங்கள் அதை 35 மைக்ரானாக எடுத்துக்கொள்கிறோம் எனவே இதற்கான பொருளை நான் மாற்றவில்லை இந்த காப்பர்க்கு பொருள் பி ஈ சி ஆக இருக்க வேண்டும் எனவே நான் இங்கிருந்து பொருளை பி ஈ சி க்கு மாற்றுவேன் அது சரியான மின்சார கடத்தி இது காப்பர்க்கு மட்டுமே பொருந்தும் எனவே இதுவரை நாங்கள் தரையையும் அடி சப்ஸ்ட்ரட்களையும் உருவாக்கியுள்ளோம் இப்போது ரேடியல் ஸ்டப்களின் வடிவவியலை நாம் உருவாக்க வேண்டும் எனவே அதை மீண்டும் செய்ய நீங்கள் உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பை இயக்குகிறீர்கள் இந்த முகத்தைத் தேர்ந்தெடுத்து அதனுடன் டபுள்யூ சி எஸ் ஐ சீரமைக்கவும் இப்போது நாம் ரேடியல் ஸ்டப்ஸ் செய்ய வேண்டும் உங்களுக்குக் காண்பிப்பதற்காக ரேடியல் ஸ்டப்களை உருவாக்க இங்கே நாம் ɛr 4 4 மற்றும் h 0 8 மிமீ ஆகியவற்றைப் பயன்படுத்துவோம் எனவே 900 மெகா ஹெர்ட்ஸுடன் தொடர்புடைய உள் ஆரம் மற்றும் வெளி ஆரம் முறையே 17 மிமீ மற்றும் 17 8 மிமீ இருக்கும் எனவே இந்த ஆரம் பயன்படுத்துவோம் மேலும் ரேடியல் ஸ்டப்பின் தடிமன் 0 8 மி மீ இருக்கும் இது 70 7 மி எனவே ரேடியல் ஸ்டபின் இந்த அகலத்தைக் கணக்கிட நீங்கள் இம்பெடன்ஸ் வரி கால்குலேட்டரைப் பயன்படுத்தலாம் இதற்காக நாம் எடுக்கும் கோண மாறுபாடு 320° ஆகும் எனவே இதை வடிவமைக்க முயற்சி செய்யுங்கள் இதை வளைவு பயன்பாட்டு வில் விருப்பத்திற்கு வடிவமைக்க நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த விருப்பம் வில் இந்த விருப்பத்தைத் தேர்ந்தெடுத்து எஸ்கேப் ஆப்ஷனை அழுத்தவும் இப்போது இங்கே மையத்தை 0 மற்றும் 0 என வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பாராமீட்டர்களை கோணமாகக் கொடுக்கலாம் எனவே இது 320 ஆக எடுத்துக்கொள்வோம் மேலும் ஆரம் நீங்கள் உள் ஆரம் செய்ய ரின் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை 0 கொடுங்கள் rin 17 மிமீ இப்போது இது ஒரு வில் வட்ட வளைவை உருவாக்கியுள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் இதேபோல் வெளிப்புற வில் பயன்படுத்த அதே விருப்பத்தை உருவாக்கவும் இப்போது இந்த வழக்கில் 17 மிமீக்கு பதிலாக 17 8 மிமீ பயன்படுத்தவும் ஏனெனில் இது ரேடியல் ஸ்டப்பின் வெளிப்புற ஆரம் ஒத்திருக்கும் எனவே திசை கோணத்தை நீங்கள் அப்படியே கொடுங்கள் எனவே நாம் பயன்படுத்தும் மாறி கோணமாக இருந்தது எனவே நான் அதே மாறியைப் பயன்படுத்தினேன் இப்போது வழித்தடம் 17 8 மி நீங்கள் இங்கே பார்த்தால் அது 320 ° கோணத்தின் மற்றொரு வளைவை உருவாக்கியுள்ளது இது 0 இலிருந்து தொடங்கி 320 to வரை செல்கிறது எனவே இதைத்தான் அழுத்தவும் எனவே இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் இது 320 ° கோண மாறுபாட்டின் இரண்டு வளைவுகளை உருவாக்கியுள்ளது இப்போது இந்த இரண்டையும் நீங்கள் வரியைப் பயன்படுத்தி இணைக்க வேண்டும் எனவே இந்த விருப்ப வரியைப் பயன்படுத்த மீண்டும் எஸ்கேப் செய்யவும் எனவே ஒருவர் இங்கே இருப்பார் எனவே அதற்காக நீங்கள் ஒருங்கிணைப்பு அடிப்படையில் பார்த்தால் ரின் பயன்படுத்த வேண்டும் எனவே ரின் இது cos0 மற்றும் rin sin0 ஆக இருக்கும் இதேபோல் இந்த வெளிப்புற பகுதிக்கு இது திசைவேகமாக இருக்கும் இந்த புள்ளிகளைக் கண்டுபிடிக்க எளிய ஒருங்கிணைப்பு ஜாமெட்ரியை பயன்படுத்தவும் எனவே நான் இது 0 ஆக இருக்க வேண்டும் இது ரின் cos0 மற்றும் sin0 cos0 மற்றும் sin0 ஆகும் இப்போது முன்னோட்டம் என்பதைக் கிளிக் செய்க எனவே நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இது இங்கே ஒரு கோட்டை உருவாக்குகிறது எனவே இது இந்த முடிவில் இணைகிறது எனவே இது மற்றொரு வரிக்கு ஒரு வரி இந்த ஒருங்கிணைப்பு ரின் cos320 ஆக இருக்கும் X மற்றும் y ஒருங்கிணைப்பு அமைப்பைக் கண்டால் இது ரூட் cos320 மற்றும் ரூட் sin320 ஆக இருக்கும் எனவே அதற்கேற்ப வரியை உருவாக்க வேண்டும் எனவே மீண்டும் வரியில் கிளிக் செய்து தப்பித்து பின்னர் அந்த ஆயங்களை உள்ளிடவும் எனவே ரின் காஸ் ஒருவேளை நான் இந்த பாராமீட்டர்வை x எனக் கொடுப்பேன் பின்னர் rinsin x routcos x routsinx இப்போது இங்கே cos உள்ளே x ஐ வரையறுக்கவும் அதை ரேடியன்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே ரேடியனில் மாற்றுவதற்கான பட்டம் விதிமுறைகளை முன்னர் வரையறுத்துள்ளோம் நாம் செய்ய வேண்டியது இங்கே எழுதுங்கள் angle pi 180 எனவே இப்போது அதை ரேடியனில் மாற்றியுள்ளோம் இப்போது நீங்கள் அதைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் இங்கே இது ஆம் எனவே இது எதிர்மறையை நீங்கள் கொடுக்க வேண்டும் இது இந்த வரியை உருவாக்கியுள்ளது இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் சரி என்பதை அழுத்தவும் இப்போது அது ஜாமெட்ரியை உருவாக்கியிருப்பதைக் காண்கிறீர்கள் இப்போது இது ஒரு வில் மட்டுமே எனவே இது வரிகளை உருவாக்கியுள்ளது இப்போது நீங்கள் பலகோணத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள் பலகோணத்தை உருவாக்க நீங்கள் இந்த முழு வளைவை இங்கிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் விருப்ப வளைவைத் தேர்ந்தெடுத்து வளைவு எக்ஸ்ட்ரூட் வளைவைப் பயன்படுத்தவும் பின்னர் அங்கு டபுள் கிளிக் செய்யவும் இப்போது நீங்கள் டபுள் கிளிக் செய்தால் அது ஒரு பலகோணத்தை உருவாக்கும் மேலும் அது நீங்கள் செய்ய விரும்பும் தடிமன் கேட்கும் எனவே அதை ரேடியல் ஸ்டப் என்று பெயரிடுங்கள் எனவே தடிமன் மீண்டும் செப்பு தடிமனாக இருக்கும் அதனால் அது டி இதற்கான பொருள் மீண்டும் காப்பராக இருக்கும் அது பி ஈ சி ஆகும் எனவே இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் அது ஒரு ரேடியல் ஸ்டப்பை உருவாக்கியுள்ளது இப்போது நாம் சீரமைக்க விரும்புகிறோம் எனவே நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதை சுழற்ற வேண்டும் எனவே இதைத் தேர்ந்தெடுத்து உருமாற்றத்தைப் பயன்படுத்தவும் பின்னர் சுழற்று என்பதைத் தேர்ந்தெடுக்கவும் பின்னர் டபுள்யூ இல் நீங்கள் கோணம் 2 ஐக் கொடுப்பீர்கள் எனவே இப்போது அது சுழன்றது பின்னர் சரி என்பதை அழுத்தவும் இப்போது நீங்கள் பார்த்தால் அது ஒருங்கிணைப்பு அமைப்புடன் சீரமைக்கப்பட்டுள்ளது இப்போது நாங்கள் போர்ட்களை உருவாக்க வேண்டும் எனவே போர்ட்டை மீண்டும் செய்ய செங்கலைத் தேர்ந்தெடுக்கவும் போர்ட்களை வரையறுக்கவும் எனவே அவுட்புட் 1 ஆக எடுத்துக் கொள்ளலாம் இப்போது நீங்கள் பார்த்தால் அதை இங்கிருந்து உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே இந்த முனையிலிருந்து இந்த முடிவுக்கு ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் செய்யுங்கள் எனவே இது ரின் மற்றும் வெளிப்புறம் lsub 2 சரி V க்கு இது 50 ஸ்ட்ரிப் இருக்க வேண்டும் எனவே 0 8 தடிமன் கொண்ட எப் ஆர்4 சபஸ்ட்ரேட்டுக்கு w 1 5 மிமீ ஆகும் எனவே தற்போதைக்கு நாம் மாறிக்கு w50 என்று பெயரிடுகிறோம் மற்றும் தடிமன் மீண்டும் t ஆக இருக்க வேண்டும் எனவே w50 என்பது 1 55 ஆகும் நீங்கள் 50 Ω இம்பெடன்ஸ் வரியின் 1 மைக்ரோஸ்டிரிப்பை உருவாக்கலாம் எனவே இதேபோல் இந்த முடிவில் நீங்கள் போர்ட்டை உருவாக்க வேண்டும் இந்த விளிம்பைத் தேர்ந்தெடுக்கவும் பின்னர் நீங்கள் டபுள்யூ சி எஸ் ஐ ஆம் என்று சீரமைக்கிறீர்கள் இப்போது நீங்கள் போர்ட் பெயரை அவுட் 2 என உருவாக்குகிறீர்கள் மேலும் 0 முதல் நீங்கள் கொடுக்க வேண்டியது Lsub 2 rin cos y W அது w50 2 ஆம் எனவே இது இப்போது போர்ட் 2 ஆகும் நாங்கள் மையத்தைத் தேர்ந்தெடுத்ததால் தடிமன் உருவாக்க எனவே நாம் -t 2 மற்றும் t 2 ஐ எடுக்க வேண்டும் எனவே இது போர்ட் 2 ஆகும் இதேபோல் நீங்கள் இந்த போர்ட்டை மாற்றலாம் எனவே உருமாற்றம் செய்யுங்கள் உருமாற்றம் செய்யுங்கள் நீங்கள் y இல் மாற்ற வேண்டும் எனவே y இல் நீங்கள் மாற்றினால் அது 2 rin sin y ஆக இருக்கும் எனவே இது போர்ட் 2 ஆகும் எனவே இப்போது நாங்கள் போர்ட் 2 ஐ உருவாக்கியுள்ளோம் இப்போது நீங்கள் போர்ட்டை கண்டுபிடித்து உருவகப்படுத்துதலை செய்ய வேண்டும் எனவே அதைக் கண்டுபிடிக்க இதைத் தேர்ந்தெடுத்து இந்த விளிம்பைத் தேர்ந்தெடுத்து உருவகப்படுத்துதலுக்குச் சென்று போர்ட்டை வரையறுக்கவும் கடந்த வகுப்பில் நான் சொன்னது போலவே நீங்கள் அனைத்து அவுட்புட் போர்ட்களிலும் போர்ட்டை வரையறுக்கிறீர்கள் எனவே நீங்கள் போர்ட்டை உருவாக்குவது இதுதான் எனவே இதேபோல் நீங்கள் மற்ற இரண்டு அவுட்புட்களுக்கான போர்ட்டை உருவாக்குகிறீர்கள் எனவே அந்த வழியில் நீங்கள் ஜாமெட்ரியை உருவாக்குவீர்கள் அங்கு நீங்கள் அனைத்து அவுட்புட் போர்ட்களையும் உருவாக்குவீர்கள் இந்த வழியில் நீங்கள் இந்த ஜாமெட்ரியை உருவாக்குவீர்கள் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இது அவுட்புட் போர்ட் 1 இது அவுட்புட் 2 இது அவுட்புட் 3 ஆகும் எனவே நீங்கள் ஜாமெட்ரியை உருவாக்கிய போர்ட்டை உருவாக்கியுள்ளீர்கள் அடுத்து நீங்கள் உருவகப்படுத்துதலை செய்ய வேண்டும் எனவே உருவகப்படுத்துதலைச் செய்ய உருவகப்படுத்துதலுக்குச் செல்லுங்கள் மீண்டும் ஃபிரிகுவன்ஸி செட்டப் சால்வர் செல்லவும் இதற்கு முன் நீங்கள் அமைப்புகளை கொடுக்க வேண்டும் இங்கே நீங்கள் ஃபிரிகுவன்ஸி வரம்பைக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் முன்பு வரையறுக்கவில்லை என்றால் அதை 0 4 முதல் 1 4 வரை கொடுங்கள் பின்னர் எல்லைகள் எல்லா விமானங்களிலும் திறந்த சேர்க்கும் இடத்தைப் பயன்படுத்தவும் பின்னர் ஃபிரிகுவன்ஸி டொமைன் சால்வர் பயன்படுத்தி அதை உருவகப்படுத்தவும் இப்போது அதன் பதிலுக்காக காத்திருங்கள் எனவே இப்போது இது உருவகப்படுத்தப்பட்டுள்ளது பதிலைச் சரிபார்க்க இங்கே நீங்கள் காணலாம் எனவே இது S11 இந்த சிவப்பு நிறமாகும் எனவே இது 0 4 முதல் 1 4 ஜிகாஹெர்ட்ஸ் வரையிலான அனைத்து ஃபிரிகுவன்ஸி வரம்பிலும் 10 டி க்குக் கீழே இருப்பதைக் காணலாம் மேலும் 0 9 ஜிகாஹெர்ட்ஸ் வேகத்தில் அது எதிரொலிக்கிறது இப்போது நாம் S21 ஐக் கண்டால் இந்த விருப்பத்தைப் பயன்படுத்தி மார்க்கரைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் அச்சு மார்க்கர் இப்போது நீங்கள் S21 இன் மதிப்பைப் படித்தால் அது 3 பீ ஆகும் எனவே சப்ஸ்ட்ராட்டில் இழப்புகள் ஏதும் இல்லை என்றால் அது 3 டி பியாக இருக்க வேண்டும் ஆனால் சப்ஸ்ட்ராட் இழப்பு ஆகும் எனவே இது 3 21 டி பி அவுட்புட்டில் பவர்யைக் கொடுக்கிறது இதேபோல் போர்ட் 3 இல் மீண்டும் 3 பி இப்போது நான் இங்கே முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் ஆம் என்று நீங்கள் கண்டால் இதேபோல் மற்ற எல்லா முடிவுகளும் வருகின்றன எனவே இந்த மார்க்கரைக் கண்டுபிடிப்பதன் மூலம் எல்லா மதிப்புகளையும் நீங்கள் படிக்கலாம் இந்த மார்க்கரை இங்கிருந்து இங்கிருந்து நகர்த்தினால் உங்கள் ஆர்வத்தின் ஃபிரிகுவன்ஸி புள்ளியில் மதிப்பைப் படிக்கலாம் இப்போது நான் இங்கே ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் S32 ஐப் பார்க்கிறீர்கள் இது இப்போது S23 அல்லது S32 இன் மதிப்பைப் படியுங்கள் இது 6 dB ஆகும் எனவே நீங்கள் போர்ட் 2 இல் பவர்யைக் கொடுக்கிறீர்கள் என்றால் போர்ட் 3 க்குச் செல்லும் பவர் 6 டி எனவே இந்த இரண்டு போர்ட்ளுக்கிடையேயான தனிமை மிகவும் மோசமானது எனவே இது பவர்யை வகுப்பியின் குறைபாடு ஆகும் எனவே இந்த இரண்டு போர்ட்களுள் போர்ட் 2 மற்றும் போர்ட் 3 இல் உள்ளீட்டு பவர்யையைக் கொடுத்தால் அந்த வகையில் இந்த தொகையை உள்ளீட்டு போர்ட்ல் பெற மாட்டோம் எனவே இந்த தொகையைப் பெற இந்த இரண்டு போர்ட்ங்களும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் எனவே அடுத்த சொற்பொழிவில் இந்த பவர் காம்பினேர்யை எவ்வாறு வடிவமைப்பது என்று பார்ப்போம் எனவே இந்த இரண்டு போர்ட்லும் நாம் பவர்யைக் கொடுத்தால் இந்த அவுட்புட் போர்ட்ல் தொகையை எவ்வாறு பெறுவோம் எனவே இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் ஒரு பவர் டிவிடெர் னை இரு வழி பவர் டிவிடெர்யை வடிவமைக்க முயற்சித்தோம் ரேடியல் ஸ்டப் பயன்படுத்தி இந்த பவர் டிவைடரை எவ்வாறு வடிவமைப்பது என்று பார்த்தோம் வில் முறையைப் பயன்படுத்தி வெவ்வேறு வடிவவியலைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் இந்த பவர் டிவிடெர்னை உருவகப்படுத்தினோம் அவுட்புட் போர்ட்களில் பவர் எவ்வாறு சம பாதியாக பிரிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம் எனவே அடுத்த சொற்பொழிவில் இந்த வடிவவியலை விரிவாக்குவோம் சில மாற்றங்களைச் செய்வதன் மூலம் இந்த ஜாமெட்ரியை ஒரு பவர் காம்பினேர் ஆக பயன்படுத்த முயற்சிப்போம் மிக்க நன்றி உங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போன்